பொறியியல் கணிதம் II இன் விரிவுரைகளுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேச போகிறோம் நாம் ஏற்கனவே முந்தைய விரிவுரையில் சிறிது விவாதித்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்களை பற்றி விவாதிப்போம் அதன் பின்பு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்கள் என்றால் என்ன என்பதற்கு வருவோம் இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்கள் மற்றும் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்களுக்கிடையே ஒரு தொடர்பு உள்ளது அதன் பின்பு நாம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்களின் கட்டமைப்பிற்கு செல்வோம் முந்தைய விரிவுரையில் நாம் கற்றுக்கொண்ட காச்சி ரீமான் ஈக்குவேஷன்களை அதாவது CR ஈக்குவேஷன்களை அனாலிசிட்டி அல்லது டிஃப்பரென்ஷியபிலிட்டிக்கு தேவையான கண்டிஷன்களை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மீண்டும் நினைவுகூறுவதற்காக உங்கள் பங்க்ஷன் fzuxyivxy ஐ காம்ப்ளெக்ஸ் வேரியபில் z இன் பங்க்ஷனாக எடுத்தால் இந்த பார்ஷியல் டிஃப்பரென்ஷியல் ஈக்குவேஷன்கள் என்பது ∂u∂x∂v∂y இங்கே நம்மிடம் ∂u∂y ∂v∂x உள்ளது எனவே இந்த ஈக்குவேஷன்களை காச்சி ரீமான் ஈக்குவேஷன்கள் என்று கூறலாம் அதன் பின்பு நாம் முந்தைய விரிவுரையில் என்ன பார்த்தோம் என்றால் CR ஈக்குவேஷன்கள் ஆகும் எனவே இந்த காச்சி ரீமான் ஈக்குவேஷன்கள் என்பது ஒரு புள்ளியில் f டிஃப்பரென்ஷியலாக இருப்பதற்கு தேவையான கண்டிஷன்கள் ஆகும் ஒரு புள்ளியில் அவை திருப்தி அடையவில்லை என்றால் அப்பொழுது டெரிவேட்டிவ் f என்பது ஒன்றுமில்லை ஏனென்றால் இவை தேவையான கண்டிஷன்கள் ஆனால் அவை இருந்தால் அப்பொழுது நாம் f என்பது இருக்கிறதா இல்லையா என்று கூற முடியாது ஏனெனில் இவை தேவையான கண்டிஷன்கள் போதுமான கண்டிஷன்கள் அல்ல இந்த ஈக்குவேஷன்கள் போதுமான கண்டிஷன்களாக மாறும் எப்பொழுதெனில் இங்கே இந்த டெரிவேட்டிவ்கள் ux vy uy மற்றும் இங்கே vx என்பது இந்த ரிலேஷன்களுக்கு கூடுதலாக கண்டினியுசாக இருக்கும்பொழுது இவை ஒரு தேவையான கண்டிஷனாக திருப்திபடுத்தப்படும் எனவே இவை கண்டினியுசாக இருந்தால் CR ஈக்குவேஷன்களில் தோன்றும் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்கள் இந்தக் கண்டிஷன்கள் ஒரு டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டி அல்லது அனாலிசிட்டிக்கு போதுமான கண்டிஷன்களாக மாறும் இது தான் நாம் முந்தைய விரிவுரையில் விவாதித்தோம் இங்கேயும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளன அதாவது CR கேள்விகள் z0 என்ற புள்ளியை கொண்டிருந்தால் z0 வில் டிஃப்ஃபெரென்ஷியபிலாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படியென்றால் நாம் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் அவை வெறும் தேவையான கண்டிஷன்கள் ஆகும் அவைகள் திருப்திபடவில்லையென்றால் நாம் கண்டிப்பாக பங்க்ஷனானது அந்த புள்ளியில் டிஃப்ஃபெரென்ஷியபிலாக இல்லை என்ற முடிவுக்கு வருவோம் எனவே அவை ஒரு பங்க்ஷனின் நான் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியை நிரூபிக்க உதவும் ஆகவே அனாலிட்டிக் பங்க்ஷனின் டெபினிஷனை மீண்டும் நினைவு கூறுவோம் ஒரு பங்க்ஷன் f என்பது ஒரு புள்ளி z0 விலே அனாலிட்டிக் ஆக இருக்கும் எப்பொழுதென்றால் பக்கத்தில் z z0δ என்று இருக்கும்போது அதாவது f இருக்கும் இடத்தில் அங்கே ஒரு நெய்பர்ஹூட் டெல்டா நெய்பர்ஹூட் இருக்கும் எனவே அனாலிசிட்டிக்கு பங்க்ஷன் என்பது புள்ளி z0 வில் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக மாத்திரம் அல்ல புள்ளி z0 வின் நெய்பர்ஹூட்டிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்க வேண்டும் எனவே இது தான் அனாலிசிட்டி மற்றும் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு எனவே ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கும் ஆனால் அது அனாலிடிக் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியைப் பற்றி பேசும்போது அனாலிட்டிகில் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாகஇருக்க வேண்டும் அல்லது அந்த புள்ளி z0 வின் நெய்பர்ஹூட்டில் இருக்க வேண்டும் எனவே இவையெல்லாம் கருத்தில்கொண்டு நாம் தொடரலாம் இங்கே நாம் fzz என்று எடுத்துக்கொண்டால் இங்கே இது தான் பங்க்ஷன் CR ஈக்குவேஷன்களின் உதவியால் இது டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியா அனாலிசிட்டியா என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே காம்போனெண்ட்டைப் போல இந்த பங்க்ஷனை உடைக்கலாம் இங்கே இது z எனவே zxiy அதன்பின்பு நாம் இந்த காஞ்சுகேட்டை பற்றி பேசுகிறோம் அப்படியென்றால் zx iy எனவே நம்மிடம் ux மற்றும் v இருக்கிறது இமாஜினரி காம்போனெண்ட்டில் நம்மிடம் y இருக்கிறது இந்த u மற்றும் v உடன் நாம் காச்சி ரீமான் ஈக்குவேஷன்களை சரிபார்க்கவேண்டும் இங்கே நமக்கு ux கிடைக்கும் x ஐப் பொறுத்து u வின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் 1 என்பதாகும் இங்கே y ஐப் பொறுத்து u வின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஏனென்றால் ux எனவே இது 0 ஆகும் x ஐப் பொறுத்து v க்கு 0 ஆகும் மற்றும் y ஐப் பொறுத்து இது 1 என்று ஆகும் எனவே இந்த எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்களையும் கொண்டு நாம் என்ன பார்க்கிறோம் ஏனென்றால் uxvyமற்றும் vx uyஇல் காச்சி ரீமான் ஈக்குவேஷன்கள் என்னவென்று நமக்கு தெரியும் இவை தான் காச்சி ரீமான் ஈக்குவேஷன்கள் இங்கே ஒரு முறை பார்ப்போம் ux1 மற்றும் vy 1 எனவே இந்த ஈக்குவேஷனை பூர்த்தி செய்யவில்லை அதாவது திருப்திபடுத்தவில்லை எனவே CR ஈக்குவேஷன்கள் ஒரு புள்ளியைக் கூட கொண்டதில்லை டொமைனில் எங்கும் கொண்டதில்லை ஏனென்றால் ux1 மற்றும் vy 1 எனவே இவைகள் ஒரு புள்ளிக்கும் சமமானவை அல்ல இங்கே முடிவு என்னவென்றால் இந்த பங்க்ஷன் எங்கும் டிஃப்ஃபெரென்ஷியபிள் அல்ல அதாவது எந்த புள்ளியிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிள் அல்ல முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே விவாதித்தோம் அங்கே இந்த பங்க்ஷனின் நேரடியான டிஃப்ஃபெரென்ஷியேஷன் பற்றி பார்த்தோம் மற்றும் அந்த பங்க்ஷன் எந்த புள்ளியிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்காது என்ற முடிவுக்கு வந்தோம் CR ஈக்குவேஷன்களின் மூலமாக நாம் என்ன கவனித்தோம் அதை நாம் இப்படியாக கூறலாம் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிள் அல்ல ஏனெனில் எந்த புள்ளியிலும் CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி ஆகாது மீண்டும் கூறினால் CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டால் அடிப்படை டெபினிஷனிலிருந்து டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியை சரிபார்க்க வேண்டும் ஆனால் இங்கே CR ஈக்குவேஷன்கள் எந்த புள்ளியையும் பூர்த்தி செய்யாது எனவே எந்த புள்ளியிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியை சரிபார்க்க வேண்டியதில்லை நாம் வெறும் பங்க்ஷன் என்பது எந்த புள்ளியிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கும் என்று முடிவு செய்யலாம் அடுத்த எடுத்துக்காட்டுக்கு வருவோமென்றால் நாம் மீண்டும் பங்க்ஷன் என்பது fzzRe என்று கவனிப்போம் எனவே இப்படி எழுதலாம் zxiy அதன் பின்பு நம்மிடம் ரியல் z ற்கு பதிலாக x இருக்கும் எனவே மீண்டும் இதை u மற்றும் v ஆக பிரிக்கலாம் எனவே uxyx2 மற்றும் vxyxy எனவே இந்த ஃபர்ஸ்ட் ஆடர் டெரிவேட்டிவ்களை மீண்டும் கணக்கிடலாம் அதாவது இங்கே ux2x மற்றும் uy0 ஏனென்றால் இது x2 இன் பங்க்ஷன் மட்டுமே ஆகும் நம்மிடம் vxy மற்றும் vyx இருக்கும்போது இவை பார்ஷியல் டெரிவேட்டிவ்கள் ஆகும் எனவே மீண்டும் CR ஈக்குவேஷன்களின் முதல் ஈக்குவேஷனை உற்று நோக்கினால் ux2x மற்றும் இங்கே vyx எந்த புள்ளிக்கும் அவை சமமல்ல ஆனால் இருக்கும்போது நாம் ஆரிஜினைப் பற்றி பேசுகிறோம் அதாவது x0 y0 எனவே அவை சமமாகும் அதாவது CR ஈக்குவேஷன்கள் ux vy மற்றும் vx அதன் பின்பு நம்மிடம் uy இருக்கும் ஆகவே ஆரிஜினில் அவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் ஏனென்றால் ஆரிஜினில் எல்லாமே 0 வாக இருக்கும் இந்த எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்களும் ஆரிஜினில் 0 வாக இருக்கும் எனவே CR ஈக்குவேஷன்கள் ஆரிஜினில் பூர்த்தி செய்யப்படும் எனவே CR ஈக்குவேஷன்கள் புள்ளி z0 ஐத் தவிர எதையும் கொண்டிருக்காது எனவே 0 வைத் தவிர அது தான் இங்கே நாம் விவாதிக்கிற அந்த புள்ளி ஏனென்றால் இங்கே இந்த 2x மற்றும் அங்கே நம்மிடம் x இருக்கிறது இங்கும் 0 மற்றும் அங்கே y இருக்கிறது எனவே நாம் ஆரிஜினைத் தவிர வேறு ஏதாவது புள்ளியை எடுத்தால் CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி ஆகாது அப்படியென்றால் நாம் எப்படி முடிக்கலாம் z0 இல் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏனென்றால் 0 வில் தேவையான கண்டிஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன ஆனால் ஆரிஜினைத் தவிர வேறு எந்த புள்ளியிலும் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்காது ஏனென்றால் இங்கே ஈக்குவேஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்காது மீண்டும் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமென்றால் z0 விலே டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டிக்கு நாம் மேலும் சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் CR ஈக்குவேஷன்களிலிருந்து நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாது இரண்டாவது z0 வில் அனாலிசிட்டியைப் பற்றி பார்த்தால் பங்க்ஷன் என்பது z0 வில் அனாலிட்டிக்காக இருக்க முடியாது என்று கண்டிப்பாக கூற முடியும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் சரிபார்க்க வேண்டும் ஆனால் அனாலிசிட்டியைப் பொறுத்த வரையில் இந்த நேரத்தில் z0 இல் பங்க்ஷனானது அனாலிட்டிக் ஆக இருக்க முடியாது என்ற கூற முடியும் ஏனென்றால் z0 வில் பங்க்ஷன் என்பது அனாலிட்டிக் ஆக இருந்தால் அது z0 வை சுற்றியுள்ள நெய்பர்ஹூட்டிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்க வேண்டும் ஆனால் CR ஈக்குவேஷன் என்ன சொல்கிறதென்றால் பங்க்ஷன் என்பது புள்ளி 0 வைத் தவிர எந்த புள்ளியிலும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கும் 0 வில் நாம் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியை சரிபார்க்க வேண்டும் எனவே அனாலிசிட்டிற்க்கு பங்க்ஷன் அனாலிட்டிக் ஆக இல்லை என்பது தெரிகிறது ஆனால் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டிக்கு பங்க்ஷன் என்பது z0 விலே டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்குமா இல்லையா என்பதை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும் z≠0 என்று இருக்கும்போது z இல் f என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இல்லை எனவே ஆரிஜினைத் தவிர பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது நான் விவாதித்தபடி பங்க்ஷன் என்பது அனாலிட்டிக் ஆக இல்லை என்று கூற முடியும் ஏனென்றால் பங்க்ஷன் என்பது z≠0 ஆக இருக்கும்போது எந்த z இலும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்காது என்று கற்றோம் எனவே 0 விலே ஒரு டெரிவேட்டிவ் இருக்கக் கூடும் தேவையான கண்டிஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் டெரிவேட்டிவ்கள் இருக்கவும் கூடும் இல்லாமலும் இருக்கலாம் எனவே நாம் அடிப்படை டெபினிஷனை சரிபார்ப்போம் z→0fz fz அதாவது z→0zRez f00 இங்கே நம்மிடம் z→0Re உள்ளது எனவே Rezx x மட்டுமே அதிகரிக்கிறது எனவே z 0 விற்கு போகும்பொழுது இது தானாக 0 விற்கு செல்லும் எனவே இங்கே நம்மிடம் டெரிவேட்டிவ் இருக்கிறது பங்க்ஷன் என்பது 0 வில் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கும் ஆனால் CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இங்கே முடிவுரையாக நாம் இதை உற்று கவனித்தால் பங்க்ஷன் என்பது z0 விலே டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கும் ஆனால் மற்ற நேரங்களில் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்காது CR ஈக்குவேஷன்கள் z0 என்பதின் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டியை மட்டும் குறிப்பிடாது ஆனால் ஈக்குவேஷன்கள் பூர்த்தி ஆகவில்லை என்றால் பங்க்ஷன் என்பது டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்க முடியாது என்று நாம் கூறலாம் இந்த எடுத்துக்காட்டிலே fzz2 என்று நாம் பார்க்கிறோம் மீண்டும் fzz2 இதை நாம் ரியல் மற்றும் இமாஜினரி பகுதிகளாக பிரிக்கலாம் ஏனென்றால் இங்கே நம்மிடம் z இன் அப்சல்யூட் வால்யூ x2y2 என்று இருக்கும் நாம் ஹோல் ஸ்கொயரைப் பற்றி பேசும்பொழுது இது வெறும் x2y2 ஆகும் எனவே uxyx2y2 மற்றும் vxy0 இங்கே இமாஜினரி பகுதி எதுவும் இல்லை எனவே ux2x மற்றும் vy0 எனவே uy2y மற்றும் vx0 மீண்டும் CR ஈக்குவேஷன்களிலிருந்து uxvy uy vx என்பதைப் பெறுகிறோம் z0 என்று இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இது சாத்தியமாகும் z0 வைக் கூட்டுகிறோம் அது தான் ஒரே புள்ளி ஆகும் எனவே CR ஈக்குவேஷன்கள் z0 என்ற புள்ளியில் மட்டுமே பூர்த்தியாகும் இதே நிலைமையை கொண்ட முந்தைய எடுத்துக்காட்டில் CR ஈக்குவேஷன்கள் ஆரிஜினில் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இங்கேயும் அதே நிலைமையை கொண்டுள்ளோம் அதாவது பங்க்ஷன் என்பது அனாலிட்டிக் ஆக இல்லை ஆனால் டிஃப்ஃபெரென்ஷியபிலிட்டிக்கு டெரிவேட்டிவ்வின் அடிப்படை டெபினிஷனைக் கொண்டு சரிபார்க்க வேண்டும் z≠0 என்று இருக்கும்போது f என்பது z இலே டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இல்லாவிட்டால் z0 விலே டெரிவேட்டிவ்வைக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த அடிப்படை டெபினிஷனை நாம் செலுத்தும்போது நாம் z2z என்பதை கவனிக்கிறோம் எனவே இந்த z2 மற்றும் அப்சல்யூட் வால்யூவை எழுதலாம் நாம் ஏற்கனவே zz என்பதை படித்திருக்கிறோம் z என்பது கான்செல் ஆகி விடும் நம்மிடம் z உள்ளது லிமிட் z 0 விற்கு செல்லும்போது இந்த காஞ்சுகேட்டும் 0 விற்கு செல்லும் எனவே மீண்டும் இந்த கணக்கில் z இல் உள்ள டெரிவேட்டிவ் 0 விற்கு சமமாக இருக்கும் பங்க்ஷன் என்பது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருப்பதால் பங்க்ஷன் டிஃப்ஃபெரென்ஷியபிலளாக இருப்பதற்கு அனாலிசிட்டிக்கு நமக்கு ஒரு நெய்பர்ஹூட் தேவைப்படுகிறது எனவே மீண்டும் நாம் சொல்லலாம் பங்க்ஷன் என்பது அனாலிட்டிக் ஆக இல்லாவிட்டாலும் z இல் 0 விற்கு சமமாக டிஃப்ஃபெரென்ஷியபிளாக இருக்கும் நம்மிடம் fz|xy| இருக்கும்பொழுது நாம் இந்த உதாரணத்தை எடுக்கிறோம் இந்த நிலையில் uxy|xy| மற்றும் vxy0 என்பதாகும் இதனால் நமக்கு ux கிடைக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட பங்க்ஷனின் x ஐப் பொறுத்து உள்ள பார்ஷியல் டெரிவேட்டிவ்வை இந்த அடிப்படை டெபினிஷனில் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இது எளிதாக இருக்கும் எனவே x→0ux0 u00x இங்கே u000 மற்றும் y0 வாக இருப்பதால் இதன் பெருக்கல் u விலே இருக்கிறபோது இதுவும் 0 வாக மாறும் எனவே 00 வில் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0 வாக இருக்கும் u வின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் y யைப் பொறுத்து மீண்டும் 0 விலே நாம் கணக்கிட வேண்டும் இது 0 வாக இருக்கப் போகிறது இது மீண்டும் 0 வாகப் போகிறது எனவே மீண்டும் நம்மிடம் 0 இருக்கும் v என்பது வெறும் கான்ஸ்டண்ட் 0 ஆகும் vx என்பது 0 ஆகும் மற்றும் vy என்பதும் 0 வாகும் 00 விலே டெரிவேட்டிவ்களைப் பற்றிய முழு நிலைமையும் நமக்கு தெரியும் நாம் இங்கே என்ன கவனிக்கிறோம் என்றால் CR ஈக்குவேஷன்கள் ஆரிஜினிலே பூர்த்தி செய்யப்படும் நாம் ஆரிஜினைப் பற்றி பேசுகிறோம் எனவே இங்கே CR ஈக்குவேஷன்கள் ஆரிஜினிலே பூர்த்தி செய்யப்படுகிறது இதன்பின்பு நாம் இன்னும் போகலாம் டிஃப்பெரென்ஷியபிலிட்டிக்கு z இலே டிஃப்பெரென்ஷியபிலிட்டியை செக் செய்ய வேண்டும் அது 0 விற்கு சமமாக இருக்கும் நாம் மீண்டும் இந்த அடிப்படை டெபினிஷன் z→0fz fz ஐ அப்ளை செய்ய வேண்டும் எனவே z→0|xy| 0xiy நாம் பாதை ymx யின் வழியாக z→0 ஐ எடுக்கிறோம் இந்த பாதைகளின் வழியாக 0 விற்கு செல்ல நாம் இந்த பாதையை பிக்ஸ் செய்கிறோம் இங்கே நேர் கோடுகள் இருக்கிறது இப்பொழுது இந்த லிமிட் z→0 என்பது குறையும் x→0 போன்று ஏனென்றால் ymx ஆகும் எனவே x என்பது 0 விற்கு செல்லும்போது y யும் 0 விற்கு செல்லும் அதன்பின்பு x→0|mx2|1imx மற்றும் அங்கிருந்து அடுத்த x ம் காமனாக கிடைக்கும் இந்த x இலிருந்து இன்டிபெண்டன்ட்டானது நமக்கு கிடைக்கும் எனவே இது தான் m ஐ சார்ந்த தன்னுடைய லிமிட் எனவே நீங்கள் வேறொரு m ஐ தெரிந்தெடுக்க வேண்டும் அதாவது லிமிட் என்பது இல்லை எனவே இந்த f என்று ஒன்றுமில்லை இந்த எடுத்துக்காட்டில் சுவாரசியமானது என்னவென்றால் முந்தின எடுத்துக்காட்டை நாம் கம்பேர் செய்தால் டெரிவேட்டிவ் இருக்கிறது ஆரிஜினில் CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது இந்த கணக்கிலும் ஆரிஜினில் CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டது ஆனால் டெரிவேட்டிவ் இல்லை CR ஈக்குவேஷன்கள் வெறும் தேவையான கண்டிஷன்கள் ஆகும் அவை டிஃப்பெரென்ஷியபிலிட்டி அல்லது அனாலிசிட்டியைக் கோரும் போதுமான கண்டிஷன்கள் இல்லை இங்கே CR ஈக்குவேஷன்கள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் இந்த f இல்லை இது ஒரு ஆச்சரியமான முடிவு அல்ல ஆனாலும் பரவா இல்லை f என்பது இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம் f என்பது ஆரிஜினிலே டிஃப்பெரென்ஷியபிளாக இல்லை அந்த எல்லா CR ஈக்குவேஷன்களும் ஆரிஜினிலே பூர்த்தி செய்யப்பட்டது நாம் மீண்டும் இந்த ஹார்மோனிக் பங்க்ஷன்களுக்கு வரும்போது ஹார்மோனிக் பங்க்ஷன்கள் என்றால் என்ன அது லாப்ளாஸ் ஈக்குவேஷனை பூர்த்தி செய்கிற பங்க்ஷன் uxy இந்த லாப்ளாஸ் ஈக்குவேஷனை பூர்த்தி செய்கிற பங்க்ஷன் இருந்தால் அதை நாம் D யின் ஹார்மோனிக் பங்க்ஷன் என்று கூறுகிறோம் ஈக்குவேஷன் என்பது இந்த டொமைன் D யில் பூர்த்தி செய்யப்பட்டால் u என்பது D யிலே ஹார்மோனிக் என்று நாம் சொல்லலாம் இந்த ஹார்மோனிக் பங்க்ஷனுக்கு என்ன தொடர்பு என்றால் ஒரு பங்க்ஷன் லாப்ளாஸ் ஈக்குவேஷன்களைப் பூர்த்தி செய்யும்போது அந்த அனாலிட்டிக் பங்க்ஷன்களை இந்த தியெரத்திலே காண்போம் fzuxyivxy என்பது டொமைன் D யிலே அனாலிட்டிக் ஆக இருக்கும்போது இதன் காம்போனெண்ட்கள் u மற்றும் v பங்க்ஷன்கள் லாப்லாஸ் ஈக்குவேஷன்களின் அர்த்தத்தை பூர்த்தி செய்யும் இந்த f என்பது அனாலிட்டிக் ஆக இருந்தால் இந்த u மற்றும் v ஹார்மோனிக் ஆக இருக்கும் இது தான் அனாலிசிட்டி மற்றும் ஹார்மோனிக் பங்க்ஷன்களுக்கிடையே உள்ள தொடர்பு அதாவது f அனாலிட்டிக் ஆக இருந்தால் ஈக்குவேஷன் uxxuyy0 பூர்த்தி செய்யப்படும் vxxvyy0 வும் பூர்த்தி செய்யப்படும் இந்த ப்ரூஃபின் ஒரு வரைபடத்தை கொடுக்கவேண்டுமென்றால் முழு ப்ரூஃப் இல்லை ஆனால் அதிலிருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எனவே இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை எடுக்கிறோம் லாப்லாஸ் ஈக்குவேஷனின் இடது பக்கத்திலே 2ux22uy2 இருக்கும் எனவே இங்கே ∂x∂u∂x∂y∂u∂y இருக்கிறது இதை இந்த முறையிலே வாசியுங்கள் இதன்பின்பு நமக்கு CR ஈக்குவேஷன்கள் தெரியும் அதாவது ∂u∂x∂v∂y எனவே நாம் இங்கே பயன்படுத்தக்கூடிய ரிலேஷன் ∂x பின்பு ∂u∂x ற்கு பதிலாக ∂v∂y ஐ CR ஈக்குவேஷன்களைக் கொண்டு மற்றும் இங்கே நம்மிடம் ∂y இருக்கிறது இந்த டெர்ம் மீண்டும் CR ஈக்குவேஷன்களுக்கு பதிலாக வைக்கிறோம் எனவே ∂u∂y ∂v∂x இப்பொழுது நாம் இந்த செகண்ட் ஆடர் டெரிவேட்டிவ்களின் கண்டிநியூட்டியை அசியூம் செய்தால் டிப்பெரென்ஷியேஷனின் ஆடரை மாற்ற முடியும் டிப்பெரென்ஷியேஷனின் ஆடரை மாற்றவேண்டுமென்றால் இங்கே நம்மிடம் 2v∂x∂y மற்றும் நாம் இங்கே ஆடரை மாற்றியுள்ளோம் எனவே 2v∂x∂y இது அதேபோல மாறி விடுகிறது அதாவது இது 0 வாகும் எனவே நம்மிடம் உள்ளது இந்த லாப்ளாஸ் ஈக்குவேஷனை பூர்த்திபடுத்தும் இதைப்போல் நாம் v க்கும் விவாதிக்கலாம் எனவே CR ஈக்குவேஷன்களை அப்ளை செய்வோம் அதன்பின்பு இந்த ஈக்குவேஷன்கள் பூர்த்தி ஆயிற்றென்று முடிப்போம் இந்த v யும் லாப்ளாஸ் ஈக்குவேஷனைப் பூர்த்திபடுத்தும் இங்கே நம்மிடம் ∂v∂x இருக்கிறது எனவே இந்த ஈக்குவேஷனைப் பூர்த்தி செய்கிறோம் எனவே ∂u∂x அதன்பின்பு இங்கே நம்மிடம் ∂v∂y நம்மிடம் ∂u∂x இருக்கிறதுஅதாவது CR ஈக்குவேஷன்கள் மீண்டும் இந்த டிப்பேரென்ஷியேஷனின் ஆடரைக் கொண்டு அல்லது ஆடரை மாற்றும்போது இது 0 வாக மாறுவதை நம்மால் காணமுடியும் மீண்டும் நாம் பார்க்கிறோம் v யும் லாப்ளாஸ் ஈக்குவேஷனை பூர்த்தி செய்கிறது எனவே u மற்றும் v ஆகிய இவ்விரண்டும் அனாலிட்டிக் பங்க்ஷனின் ரியல் மற்றும் இமாஜினரி பகுதி ஆகும் அவை ஹார்மோனிக் ஆகும் u ஹார்மோனிக்காக இருந்தால் மற்றொரு ரிசல்ட் இருக்கும் டொமைன் D இல் கொடுக்கப்பட்ட பங்க்ஷன் ஹார்மோனிக்காக இருந்தால் v இருக்கும் இந்த u விற்கு தொடர்புடையதாக v இருக்கும் uiv என்பது zxiy ற்கு அந்த டொமைன் D இல் ஒரு அனாலிட்டிக் பங்க்ஷனாக இருக்கும் நாம் இங்கே என்ன படிக்கிறோம் என்றால் கொடுக்கப்பட்ட டொமைன் D இல் கொடுக்கப்பட்ட பங்க்ஷன் ஹார்மோனிக்காக இருந்தால் நாம் மற்றொரு பங்க்ஷன் v யை கண்டுபிடிக்க முடியும் u iv என்பது D இல் பங்க்ஷன் அனாலிட்டிக்காக மாறும் இந்த தியெரெத்தின் பார்மல் ப்ரூஃபிற்கு நாம் செல்ல போவதில்லை ஆனால் இந்த எடுத்துக்காட்டுகளின் உதவியால் u கொடுக்கப்பட்டால் v யை எப்படி கண்டுபிடிக்கவேண்டும் அல்லது v கொடுக்கப்பட்டால் u வை எப்படி கண்டுபிடிக்கவேண்டும் என்று படிப்போம் மீண்டும் u அல்லது v யைக் கண்டுபிடித்தால் காச்சி ரீமான் ஈக்குவேஷன்கள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த u மற்றும் v பங்க்ஷன்கள் ஒன்றுக்கொன்று ஹார்மோனிக் காஞ்சுகேட் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரிவிலே அனாலிட்டிக் பங்க்ஷன்களின் கட்டமைப்பைப் பற்றி பேச போகிறோம் கொடுக்கப்பட்ட u விற்கு நாம் v யை கண்டுபிடிக்க போகிறோம் v கொடுக்கப்பட்டால் u வைக் கண்டுபிடிக்கப்போகிறோம் இங்கே பங்க்ஷன் u கொடுக்கப்பட்டுள்ளது இது ஹார்மோனிக் ஆகும் அதன்பின்பு v யைக் கண்டுபிடிப்போம் uiv என்பது அனாலிட்டிக் ஆகும் இது ஹார்மோனிக்கா இல்லையா என்பதை சரிபார்க்க செகண்ட் ஆடர் டெரிவேட்டிவ்களை கண்டுபிடிக்க வேண்டும் மிகவும் விரிவாக நான் செல்லப்போவதில்லை பார்ஷியல் டெரிவேட்டிவ்களை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாம் விவாதித்தோம் இங்கே பர்ஸ்ட் ஆடர் டெரிவேட்டிவ்கள் இந்த பார்மிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதன்பின்பு u வின் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்களை நாம் மீண்டும் x ஐப் பொறுத்து டிஃப்பெரென்ஷியெட் செய்யலாம் அங்கே நம்மிடம் பெருக்கல் டூல்கள் உள்ளது சரியாக ஒரே இடத்தில் உள்ளது மற்ற இரண்டு சூழலிலும் ஒரே ஒரு பங்க்ஷன் தான் x இன் பங்க்ஷனாக இருக்கிறது எனவே செகண்ட் ஆடரிலிருந்து இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்களை நம்மால் பெற முடியும் அதேபோல் uy கிடைக்கும் y யைப் பொறுத்து பர்ஸ்ட் ஆடர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்கும் அதன்பின்பு x ஐ கான்ஸ்டண்டாக வைத்து மீண்டும் டிஃப்பெரென்ஷியெட் செய்யும்போது நமக்கு செகண்ட் ஆடர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்கும் இந்த முதல் மற்றும் இரண்டாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ்களைக் கொண்டு நாம் என்ன கவனிக்கிறோமென்றால் செகண்ட் ஆடர் டெரிவேடிவிலிருந்து இந்த e x மற்றும் e x மற்றும் நம்மிடம் xsin y மற்றும் இங்கே xsin y இருக்கிறது இதை நாம் கூட்டினால் இது கான்செல் ஆகும் இந்த ycos y டெர்ம் இங்கே மைனசுடன் இருக்கும் எனவே இதுவும் கான்செல் ஆகி sin y டெர்ம் e x உடன் இருக்கும் இங்கே மைனஸ் சைனுடன் இருக்கும் அது கான்செல் ஆகி sin y வரும் மீண்டும் நம்மிடம் e x இருக்கும் எனவே இங்கும் e x இதுவும் கான்செல் ஆகிவிடும் இங்கே நாம் என்ன கவனித்தோம் என்றால் uxxuyy0 அதாவது u என்பது ஹார்மோனிக் ஆகும் முந்தைய தியெரெத்திலே பங்க்ஷன் u என்பது ஹார்மோனிக்காக இருந்தால் மற்றொரு பங்க்ஷன் v யை கண்டுபிடிக்க முடியும் இதுவும் ஹார்மோனிக்காக இருக்கும் ஆனால் இந்த fzuiv என்பது அனாலிட்டிக்காக இருப்பதைப் பார்க்க முடியும் எனவே இப்பொழுது மற்றொரு பங்க்ஷன் v யை கண்டுபிடிப்போம் எனவே இந்த uiv அனாலிட்டிக்காக மாறிவிடும் எனவே ப்ராசெஸ் செய்கிற மற்றொரு பங்க்ஷனை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இங்கே இப்பொழுது விவரிக்கிறேன் முந்தின சிலைடிலிருந்து 2 பர்ஸ்ட் ஆடர் டெரிவேட்டிவ்கள் ux மற்றும் uy நம்மிடம் உள்ளது எனவே இந்த ∂u∂x ஏற்கனவே அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாம் e xxsin y ycos y e xsin y என்பதை சமமாக செட் செய்கிறோம் எனவே இது சரியாக இந்த கொடுக்கப்பட்ட ரிலேஷன் ∂u∂x இலிருந்து வருகிறது CR ஈக்குவேஷனிலிருந்து நாம் ∂v∂y∂u∂x என்பதைக் கவனிக்கிறோம் இப்பொழுது CR ஈக்குவேஷனிலிருந்து ∂v∂y என்பது இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு சமமாக இருக்கும் இதை நாம் நம்மால் முடிந்த v இன் பார்மிற்கு இண்டெக்ரெட் செய்கிறோம் இங்கே அத்ற்கு செல்வதற்கு முன்பு மற்றொரு CR ஈக்குவேஷனையும் பயன்படுத்துவோம் எனவே இங்கே ∂u∂y இது ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது இதை நாம் இங்கே மட்டும் பயன்படுத்தலாம் இங்கே நம்மிடம் இருக்கிற ∂v∂x என்பது ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நாம் முதலில் உள்ளதிற்கு செல்வோமானால் மீண்டும் இந்த ∂v∂y இந்த ஈக்குவேஷனுடன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே நாம் இண்டெக்ரெட் செய்தால் நமக்கு v கிடைக்கும் எனவே இங்கே y யைப் பொறுத்து பார்ஷியலாக இண்டெக்ரெட் செய்கிறோம் இங்கே உள்ள x என்பது மீண்டும் கான்ஸ்டண்டாக எடுத்துக்கொள்ளப்படும் உதாரணமாக முதல் டெர்மில் நம்மிடம் e xxsin y இருக்கிறது இது தான் இங்கே உள்ள முதல் டெர்ம் இதன் இண்டெக்ரேஷன் y யைப் பொறுத்து sin x என்று இருக்கும் எனவே நம்மிடம் sin y உள்ளது எனவே y யைப் பொறுத்து நம்மிடம் cos y இருக்கும் எனவே இது தான் cos y மற்றும் மைனஸ் சைன் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டது எனவே xe xcos y இதைப்போலவே மற்ற எல்லா டெர்ம்களுக்கும் செய்யலாம் இந்த இடத்தில் மீண்டும் பெருக்கல் விதி இருக்கிறது எனவே அதை இண்டெக்ரேஷனுக்கு மூன்றாவது டெர்மில் அப்ளை செய்ய வேண்டும் நம்மிடம் அந்த சைன் மட்டும் இருக்கிறது எனவே அது அங்கே மற்றொரு காசாக மாறிவிடும் இதை நாம் இண்டெக்ரெட் செய்யலாம் இந்த ஈக்குவேஷனிலிருந்து v கிடைத்திருக்கிறது இதை வெறும் சிம்ப்லிஃபை செய்யும்போது நமக்கு ∂v∂y∂u∂x என்ற இந்த ஈக்குவேஷனிலிருந்து v கிடைக்கிறது எனவே இப்பொழுது v யை வைத்துக்கொண்டு x ஐப் பொறுத்து டிஃப்ஃபெரென்ஷியெட் செய்யும்போது நமக்கு ∂v∂x கிடைக்கிறது இந்த ஈக்குவேஷனை ஒன்றாக மாற்றும்போது இந்த எக்ஸ்ட்ரா பங்க்ஷன் கிடைக்கும் இது x இன் ஆர்பிற்றறி பங்க்ஷன் என்று அழைக்கப்படும் இதை நாம் இங்கே கான்ஸ்டண்ட் ஆப் இண்டெக்ரேஷன் என்று அழைக்கலாம் நாம் y யைப் பொறுத்து இண்டெக்ரெட் செய்கிறோம் எனவே இந்த கான்ஸ்டண்ட் ஆப் இண்டெக்ரேஷன் என்பது x இன் பங்க்ஷனாகும் இதை நாம் ஏவாலுவேட் செய்ய முடியும் மற்றும் நம்மால் இதை v க்கு சப்ஸ்டிடியுட் செய்ய முடியும் இந்த v யை நாம் இந்த வழியில் கண்டுபிடிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் இதில் சிறிது கூடுதலான சிம்ப்ளிபிகேஷன் செய்து கிடைக்கும் v என்பது xe xcos y ye xsin y Fx ஆகும் முடிக்கும்விதமாக மீண்டும் நாம் பார்த்த v என்பது F இன் பார்வையிலே ஆர்பிட்டரி பங்க்ஷன் ஆகும் CR ஈக்குவேஷன்களிலிருந்து ∂v∂x கிடைத்துள்ளது எனவே இந்த v யிலிருந்து நாம் ∂v∂x ஐ கணக்கிட முடியும் இது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த F என்பது தோன்றும் மற்றும் இதை நாம் அப்படியே சிம்ப்லிஃபை செய்கிறோம் எனவே நம்மிடம் ∂v∂x என்ற எக்ஷ்ப்ரெஷன்உள்ளது இதற்கு சமமாக செட் செய்யலாம் ஏனென்றால் இதுவும் ∂v∂x இவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் மற்றும் இதைக் கொண்டு நாம் உடனடியாக e xxcos y ysin y cos y என்பதைக் கவனிக்கிறோம் இவை இரண்டும் ஒரே சைடுகள் அது என்னவென்றால் இது ஒரு கான்ஸ்டண்ட் ஆகும் ஏனென்றால் dFdx0 அதாவது F ஒரு கான்ஸ்டண்ட் F x ஐ சாராது இதைத் தான் இந்த ஈக்குவேஷன் சொல்கிறது எனவே அங்கே Fxc மற்றும் இங்கே v கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரியும் எனவே இங்கு நாம் F ஐ கான்ஸ்டண்டாக போட்டால் v இன் எக்ஸ்ப்ரஷன் கிடைக்கும் இந்த கான்ஸ்டண்ட் ஏதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் 0 அல்லது 123 என்பதை எடுக்கலாம் அல்லது இந்த v யிலிருந்து ஏதேனும் ஒரு காம்ப்லெக்ஸ் எண்ணை எடுக்கலாம் கொடுக்கப்பட்ட u என்பது ஹார்மோனிக் பங்க்ஷனா என்பதை சரிபார்க்கிறோம் அதன்பின்பு CR ஈக்குவேஷன்களைப் பயன்படுத்தி இந்த v யை கண்டுபிடிக்க இயலும் இந்த uiv என்பது அனாலிட்டிக் பங்க்ஷனாக மாறும் மற்றொரு எடுத்துக்காட்டில் u என்பது x3 3xy2 என கொடுக்கப்பட்டுள்ளது நாம் இந்த அனாலிட்டிக் பங்க்ஷன் fzuxyivxy ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இது அனாலிட்டிக் பங்க்ஷனாக மாறும் எனவே நாம் இதே செய்முறையை பின்பற்ற போகிறோம் நம்மிடம் கொடுக்கப்பட்ட u விலிருந்து ∂u∂x வும் ∂u∂y வும் இருக்கும் இந்த 2 பார்ஷியல் டெரிவேட்டிவ்களையும் கண்டுபிடிக்கலாம் நாம் அதை CR ஈக்குவேஷன் களிலே அப்ளை செய்ய வேண்டும் அது ∂v∂y∂u∂x என்பதாகும் இரண்டாவது CR ஈக்குவேஷனிலிருந்து நமக்கு ஏற்கனவே 3x2 3y2 கொடுக்கப்பட்டுள்ளது நாம் இதை அப்படியே மைனஸ் சைனுடன் சேர்த்து 6xy என்று எழுதிக்கொள்ளலாம் ஆனால் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறது எனவே ∂v∂x6xy இதே செயல்முறையில் நாம் இப்பொழுது இண்டெக்ரெட் செய்யலாம் இந்த இண்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட் ஆப் இண்டெக்ரேஷனை கொடுக்கும் இது x இன் ஒரு பங்க்ஷன் x ஐப் பொறுத்து ஒரு டெரிவேஷன் கிடைப்பதால் நமக்கு 6xyFx6xy கிடைக்கிறது இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் இந்த Fx0 இன் அர்த்தம் Fxc கான்ஸ்டண்ட் டெர்ம் என்பதை நாம் கவனித்திருக்கிறோம் v3x2y y3c என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய fzuxyivxy இங்கே நம்மிடம் x3 3xy2 இருக்கிறது u மற்றும் v யை சரியாக நாம் இங்கே சப்ஸ்டிடியூட் செய்கிறோம் அதன்பின்பு நாம் கவனிப்போம் ஏனெனில் கியூப் இங்கேயும் வருகிறது நம்மிடம் ஹோமோஜீனியஸ் ஃபார்ம் இருக்கிறது இங்கே நம்மிடம் i3x2y y3c இருக்கிறது இது இந்த xiy3 என்பதின் கியூபிக் பார்முலாவாகும் இந்த ic க்கு நம்மிடம் அங்கே ஒரு கான்ஸ்டண்ட் இருக்கிறது நாம் அதை k வாக பெயர்மாற்றம் செய்கிறோம் xiy க்கு பதிலாக z ஐப் போடுகிறோம் இந்த fzz3k என்பது ஒரு அனாலிட்டிக் பங்க்ஷன் இது CR ஈக்குவேஷன்களை பூர்த்தி செய்யும் இங்கே நாம் ஏற்கனவே இதை செட் செய்கிறோம் எனவே அவை CR ஈக்குவேஷன்களை பூர்த்தி செய்கிறது இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்கள் கண்டிநியூசாக இருக்கிறது எனவே இந்த f என்பது அனாலிட்டிக் பங்க்ஷனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் CR ஈக்குவேஷன்களின் அடிப்படையில் போதுமான கண்டிஷன்கள் என்னவென்றால் இந்த u மற்றும் v CR ஈக்குவேஷன்களை பூர்த்தி செய்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ்கள் கண்டிநியூசாக இருக்கும் மற்றும் அவை இந்த uiv யின் அனாலிசிட்டியை க்ளைம் செய்வதற்கு தேவையானதாக இருக்கும் எனவே இந்த பங்க்ஷன் ஒரு அனாலிட்டிக் பங்க்ஷன் ஆகும் எனவே இவை தான் நான் இந்த விரிவுரைக்கு பயன்படுத்திய குறிப்புகள் முடிவுரையாக CR ஈக்குவேஷன்கள் என்பது அனாலிசிட்டிக்கு தேவையான கண்டிஷன்கள் என்பது போதுமானது இல்லை நாம் முந்தைய விரிவுரையில் இந்த முக்கியமான கருத்தை வலியுறுத்தினோம் இந்த fzuiv என்பது அனாலிட்டிக் மற்றும் u மற்றும் v லாப்ளாஸ் ஈக்குவேஷனை பூர்த்தி செய்யும் எனவே u மற்றும் v என்பது ஹார்மோனிக் பங்க்ஷன்கள் என்பதை இன்று பார்த்தோம் அதிலும் முக்கியமாக கொடுக்கப்பட்ட u என்பது லாப்ளாஸ் ஈக்குவேஷனை பூர்த்தி செய்யும் எனவே கொடுக்கப்பட்ட u ஹார்மோனிக் பங்க்ஷனை கொண்டுள்ளது v யை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் நேர்மாறாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் u வைக் கண்டுபிடிக்க வேண்டும் அது நமக்கு CR ஈக்குவேஷன்களின் மூலமாக கிடைக்கும் அதனால் இத்துடன் இந்த விரிவுரையை முடிக்கலாம் கவனித்தமைக்கு நன்றி